காலை வணக்கம் நண்பர்களே

நாம் இப்போது Vstall என்பதை இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவோம் ஏனெனில் நீங்கள் கடைசி சொற்பொழிவைப் பார்த்தீர்களென்றால் இது ஒரு புரிந்துகொள்ளும் முயற்சி ஒரு பொறியாளர் அல்லது ஒரு வடிவமைப்பாளர் தரை ஏறுவதற்கு விங் லோடிங் எவ்வளவு என்றும் தரை இறங்குவதற்கு விங் லோடிங் எவ்வளவு என்றும் எப்படி முடிவு செய்வார்கள் Vstall என்பது என்னவென்றால் விதிமுறைகளின்படி VLO என்பது 1 1 Vstall ஆக இருக்க வேண்டும் தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் இந்த விவரக்குறிப்புகள் இராணுவ விமானம் மற்றும் சிவில் விமானங்களுக்கு சற்று வெவ்வேறாக இருக்கலாம் ஒரு விமானம் நீங்கள் வடிவமைக்கும்போது சில விதிமுறைகளைப் பின்பற்ற வேண்டும் அவற்றிலும் விவரக்குறிப்புகளைக் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இந்த விரிவுரையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் புரிந்து கொள்ளலாம் இப்போது இது மிகவும் முக்கியமானது நாம் ஏன் VTO என்பதில் அதிக நேரம் செலவிடுகிறோம் நாம் கவனமாகப் பார்த்தால் அடிப்படையில் ஒரு டேக் ஆப் என்னவென்றால் விமானம் டார்மாக்கில் பறக்கத் தயாராகிறது பைலட் ஒரு பொருத்தமான த்ரோட்டிலினை பயன்படுத்துகிறார் மற்றும் அது VLO என்று நாம் அழைக்கும் வேகத்தில் வேகத்தைப் பெறத் தொடங்குகிறது பிறகு பைலட் விமானத்தின் மூக்கைத் திருப்பி அங்கிள் ஆப் அட்டாக் கோணத்தை அமைப்பார் அது இங்கே ஒரு நிலையற்ற வேகத்தைக் கொண்டிருக்கும் பின்னர் இங்கிருந்து அது ஏறும் மேலும் இது விதிமுறைகளின்படி ராணுவ விமானம் அல்லது சிவில் விமானம் என்பதைப் பொருத்து 50 அடி உயரம் அல்லது 35 அடி இருக்க வேண்டும் அது அந்த பூரணமான நிலையை பூர்த்தி செய்தவுடன் அதை நாம் டேக் ஆப் தொலைவு என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது வடிவமைப்பாளருக்கு ஒரு சவால் இங்கிருந்து இங்குள்ள இந்த தூரத்தை SLO என்று நாம் அழைக்கக்கூடியதை அவர் காண முயற்சிப்பார் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை அதைக் குறைக்கவும் நீங்கள் இங்கிருந்து இந்த தூரம் உள்ள லிப்ட் ஆப் என்பதை குறைக்க வேண்டுமென்றால் நான் விமானத்தை வேகமாக விரைவுடன் பறக்க செய்ய வேண்டும் எனவே பூஜ்ஜியத்திலிருந்து VLO விரைவாக வருகிறது அது விமானத்தை சுழற்றும் மற்றும் ஏற்றும் எனவே நீங்கள் SLO குறைக்க விரும்பினால் பெரிய TW க்கான தேவை அதிகமாக உள்ளது

எப்போது என்றால் நீங்கள் TW மாற்ற முயற்சிக்கும் போது அதிக சக்தி கொண்ட எஞ்சின் பயன்படுத்தினால் அல்லது எடை அதிகரித்ததால் பராமரிப்பு செலவுகள் மற்றும் தயாரிப்பு செலவுகள் மிகும் எனவே நாம் ஏன் இந்த தேவையை விங் லோடிங் அல்லது CLmax மூலம் பூர்த்தி செய்ய முயற்சிக்கக்கூடாது ஏனென்றால் உமக்கு தெரியும் இந்த TW என்பது ஏரோடைனமிக் எபிசியென்சியை பெரிதும் சார்ந்தது அதாவது cLcD அல்லது cDcL ஐ பெரிதும் சார்ந்தது இந்த விகிதம் பொதுவாக 15 ஆக இருக்கும் அதாவது குரூசிங்குக்கு தேவையான TW 115 ஆகும் அதாவது 0 1 ஐ விடக் குறைவு ஆனால் ஏற்றத்திற்கு TW அதிகமாக தேவைப்படும் நமக்கு தெரியும் இதனில் இந்த γ ஆனது 10 என நாம் எடுத்துக்கொண்டால் 0 2 என்றோ அல்லது 0 25 என்றோ வரும் அதுவும் விரைவாக வேகத்தினை உயர்த்தவேண்டும் என்றால் ஒரு கூடுதல் கூறுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த TW என்பது ஏற்றம் குரூஸ் திருப்பும் வேகம் என பல்வேறு விதமான முடுக்கங்களைக் கொண்டு அமைகிறது எனவே லிப்ட் ஆப் தூரத்தினை குறைக்க வேறு பல வழிகளிருக்கையில் எதற்கு விலையுயர்ந்த எஞ்சினை பயன்படுத்தவேண்டும் நான் ஒரு வடிவமைப்பாளனாக 𝑉stall வேகத்தினை நான் குறைக்கவேண்டுமானால் WS அல்லது CLmax குறைவாக இருக்கிறதா எனக்கண்டறிந்து அதனை அதிகரிப்பேன் என்னால் இந்த CLmax ஐ குறிப்பிட்ட இடத்தில் உயர்த்த முடிந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் ஏனெனில் அதிகமாக CLmax ஐ வைத்தால் இண்டியூசுட் டிரேக் அதிகமாகும் அது மட்டுமன்றி குரூஸ் செய்வதற்கு அத்தனை CLmax தேவையல்ல அந்நேரத்தில் CLmax CL அத்தனை தேவைப்படாது ஒரு 0 3 இருந்தால் போதும் 𝑉stall இன் ஒரு பகுதியான டேக் ஆப் வேகத்தைப் பற்றி பேசத்துவங்கினாலே கவனம் CLmax டம் சென்றுவிடும் சரி அப்பொழுது எப்படி CLmax இனை உயர்த்தலாம் அதிக லிப்ட் கொடுக்கும் சாதனங்களை வைத்து லிப்ட்டினை உயர்த்தலாம் இப்பொழுது பிளாப்ஸினை எடுத்துக்காட்டாய்க் கொள்வோம் CLmax இருக்கும் ஒரு பிளேன் விமான இறக்கையை எடுத்துக்கொள்வோம் முக்கால் வாசி ஏரோபாயில்களின் CLmax 1 2 ஆக இருக்கும் உமக்கு அதனை 1 5 ஆக மாற்றவேண்டும் என்றால் விமான இறக்கையின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கேம்பரினை அதிகப்படுத்தும் போது லிப்ட் ஆனது அதிகரிக்கிறது இதுவே பிளாப்ஸின் மூலக்கூற்று பிளேன் பிளாப்ஸினை நம் விமானத்தில் கூடக் காணலாம் இந்த பிளாப்ஸினை கீழாக நகர்த்தலாம் அப்படி அசைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கேம்பரினை மாற்றிவிட்டோம் முக்கியமாக பிளாப்ஸினை இயக்கும்போது கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் கேம்பர் அதிகரித்துவிட்டது அவ்வளவு தான் விமான இறக்கையின் அனைத்து பகுதிகளின் கேம்பரும் மாறவில்லை கூடுதலாக கேம்பர் கொஞ்சம் சேர்ந்துள்ளது அவ்வளவுதான் இதனை நீ உற்றுநோக்கினால் 1 2 ஆகிய CLmax -னை 1 8 ஆக கூட மாற்றலாம் இது பிளேன் பிளாப்ஸ் இதே போல் மற்றொறு மாற்று வடிவமைப்பும் உள்ளது அது ஸ்ப்ளிட் ப்ளாப்ஸ் எனப்படும் ஸ்பிளிட் ப்ளாப்ஸில் என்ன நடக்கிறது இங்கு அந்த பிளாப்ஸானது அசைக்கப்டுவதுமட்டுமில்லை அது நகர்த்தவும்படுகிறது அதனால் இது இவ்வாறு திறப்பதனை பார்த்தால் இதனால் முன்னும் செல்ல முடியும் அல்லவா எனவே நாம் கேம்பரினை மட்டும் அதிகரிப்பதில்லை அந்த பரப்பளவையும் அதிகரிக்கிறோம் எனவே இது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் இது மிகவும் அருமையான ஒரு சிந்தை நீர் காணும் ஏரோபாயில் பிளாப்ஸ்களில் முக்கால்வாசி இந்த சிந்தையை அடிப்படையாகக் கொண்டவையே சரியா இதற்கென சில மதிப்புகளிருக்கிண்றன அதாவது அந்த 1 8 னை அடைவதற்கு இந்த ஸ்பிளிட் பிளாப்ஸ் தான் உதவும் அதே சமயம் இவ்வாறு பிரித்து இதனை நான் அசைத்தால் இந்த காற்றுப்போக்கு என்பது இவ்விடத்தில் அதாவது மேலிருந்து பிரியத்துவங்கிவிடும் அல்லது இப்பொழுது இதுபோல ஒரு காற்றுப்போக்கு ஏற்பட்டால் பிரிந்துவிடும் எனவே இதனில் அந்தளவுக்கு CLmax கிட்டாது இதனை சரிசெய்ய ஒரு வழிமுறை உண்டு எங்காவது ஒரு காற்றுப்போக்கு பிரியும் போது அந்த பிரிவுதனை தாமதமாக்கினால் போதும் சரி இப்பொழுது எப்படி தாமதமாக்குவது அதற்கு சற்று சக்திக் கூட்டினால் தாமதமாக்கலாம் அல்லவா அப்பொழுது என்ன செய்யலாம் இங்கு ஒரு சிறு குழியினை வைப்போம் இது ஒரு சிறு ஆழமில்லாப்பகுதி எனவே காற்று இந்த குழியில் சென்று திரும்பிவிடும் அப்பொழுது போக்கின் வேகம் அதிகரிக்கும் வேகம் அதிகரித்தால் கைனெடிக் சக்தி உயரும் எனவே சக்தி உயர்ந்துவிட்டது அந்த போக்கின் பிரிவும் தாமதமாக்கப்பட்டது இறுதியில் எதிர்பார்த்த அளவு CLmax கிட்டிவிட்டது இந்த கருத்துப்படிவமானது ஒற்றை குழியுடைய பிளாப்ஸ்களுக்கு இந்த கருத்து மிகவும் எளியது இது போல் ஒரு ஏரோபாயில் இருக்கிறது இந்த பிளாப்ஸினை அசைத்தால் உள்ளே ஒரு ஸ்லாட் அல்லது குழி இருந்தால் உள்ளே சென்று காற்று வெளியே வரும் கைனடிக் சக்தி உருவாகும் காற்றுப்போக்கின் பிரிவு தாமதமாக்கப்படும் இன்னும் இதனை நான் அசைக்கலாம் அன்றோ ஆனால் ஒரு வடிவமைப்பாளனாக நாம் மிகவும் கவனத்துடன் இவை அனைத்தையும் அந்த காற்று செல்லும் வகையில் நாம் காண்டூர் செய்திருத்தல்வேண்டும் எனவே அதிகமான CFD மற்றும் விண்ட் டனல் ஆய்வுகளை மேற்கொண்டு இதனை வடிவமைத்தல் நன்று இது சிங்கிள் ஸ்லாட்டட் பிளாப்ஸ்களுக்கு எனவே தேவை அதிகரிக்க அதிகரிக்க இரண்டு குழியுள்ள பிளாப்ஸ் அதாவது டபிள் ஸ்லாட்டுகளுடைய பிளாப்ஸ்களுக்கான தேவை வந்தது இப்பொழுது தமக்கு இதனை புரிந்துகொள்ள அவ்வளவு கடினமாக இருக்காது அன்றோ எனவே 65 டிகிரி கொடுத்தால் இவை பிரியும் இதற்கு 65 டிகிரி கொடுக்கமாட்டோம் இதற்கு கூடுதலாக ஒரு 15 டிகிரி கொடுத்தால் எங்கு பார்த்தாலும் துளை அல்லது ஸ்லாட் உள்ளது எனவே CLmax இன்னும் மேம்படுகிறது தெளிவடைந்தீர்களா அதாவது என்ன கூறுகிறேன் என்றால் இப்பொழுது பிளாப்ஸினை நகர்த்தினால் உள்ளே ஒரு ஸ்லாட் 50 டிகிரிக்கு இருக்கிறது என எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு ஸ்லாட் வைத்தும் கற்று ப்ரிகிறதே என கவலைக்கொள்வீர்கள் எனவே இவ்வாறு செய்யாதீர்கள் இதனை மெல்ல விரிவடைய வைத்தல் வேண்டும் இதற்கு ஒரு முப்பது டிகிரியும் இங்கு ஒரு 20 டிகிரியும் வையுங்கள் ஏனெனில் நமக்கு தெரியும் காற்றானது இங்கு வரும் என்று எனவே மொத்த எபெக்டிவ்னஸினை அதிகரிக்க இயலும் ஒரு சிங்கிள் ஸ்லாட் பிளாப் என்றால் இது 2 2 ஆக இருக்கும் இவை ஒரு பொதுவான மதிப்பே துல்லியமான மதிப்பினை அறிய வரைபடங்களை பார்த்தல்வேண்டும் இல்லையெனில் டனல் பரிசோதனைகளைத் தான் செய்துபார்க்கவேண்டும் இது இத்துடன் முடிவதல்ல இப்பொழுது ஒரு ஸ்லாட் வைத்தால் காற்றுப்போக்கின் பிரிவினைத் தாமதமாக்கலாம் என அறிந்துகொண்டோம் அப்படியென்றால் அந்த பிளாப்ஸின் விலகல்களை அதிகப்படுத்தினால் அதனால் வந்தது தான் ட்ரிபிள் ஸ்லாட்களுடைய பிளாப்ஸ் இது பார்க்க எப்படி இருக்கிறது இது ஒன்று இது இரண்டு இது மூன்று அல்லவா இது போல் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் ஸ்லாட்டுகளை ஏற்றிக்கொண்டே போகலாம் ஆனால் இதற்கும் சில பராமரிப்பு பிரச்சனைகள் இருக்கும் அதே சமயம் இதற்கும் சில cd இருக்கும் ஒரு ட்ரிபிள் ஸ்லாட் பிளாப்ஸில் இருந்து நாம் 3 1 வரை எதிர்பார்க்கலாம் இதனால் தான் அவை எந்த ஏரோடைனமிக்ஸில் வேலை செய்கிறது எந்த கோர்வையில் வைக்கலாம் எந்த ஏரோபாயில் பயன்படுத்தலாம் இந்த ஸ்லாட் எவ்வளவு பெரிதாக இருத்தல் வேண்டும் என்பதெல்லாம் ஆராய்கிறோம் அந்த cLcd பாதிக்கப்படக்கூடாது அன்றோ இதுபோன்று பல்வேறு ஏரோபாயில் லிப்ட் சாதனங்கள் வடிவமைப்புகளில் வேலை நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது இது மற்றொரு லிப்ட் அதிகரிக்கும் சாதனம் பவுலர் பிளாப்ஸ் பவுலர் பிளாப்ஸ் என்பது ஸ்பிளிட் பிளாப்ஸிலிருந்து கவரப்பட்டது தான் இதனால் கீழே செல்ல இயலும் நகர இயலும் ஒரு ஸ்லாட்டுடன் இருக்கும் ஸ்பிளிட் பிளாப்ஸ் இங்கு என்ன நடக்கிறது என்றால் ஸ்பிளிட் பிளாப்ஸினை போலவே கார்டினை நீட்டித்து கேம்பரினை பெரிதாக்கி ஒரு ஸ்லாட்டும் வைக்கிறோம் எனவே காற்றுப்போக்கின் பிரிவு தாமதமாக்கப்படுகிறது இது எளியது அதிகப்படியான பராமரிப்பு தேவைப்படாது வடிவமைப்பாளன் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஒரு குறிப்பிட்ட எடையில் இருக்கும்போது அவன் வைத்துக்கொள்ளலாம் இந்த பவுலர் பிளாப்ஸினை இதுவே ஒரு மாபெரும் விமானமாக இருந்தால் CLmax - னை 4 அல்லது 5க்கு மேம்படுத்தவேண்டும் எனவே இது போன்ற சிக்கலான பிளாப்ஸ்களை பயன்படுத்தவேண்டும் இன்னும் ஒன்று ஸ்லாட்கள் போலவே ஸ்லேட்கள் எனவும் ஒன்று உள்ளது அதுவும் லீடிங்க் எட்ஜு பிளாப்ஸ் இது போல் ஒன்றனை நீங்கள் லீடிங்க் எட்ஜில் வைப்பீர்களன்றோ நான் சரியாக கான்டூர்களை கவனித்து வரைந்திருந்தால் இதனையே கூட வைக்கலாம் அதாவது லீடிங்க் எட்ஜில் இருந்து செல்லும் காற்று ஏரோபாயில் பின்னால் இருக்கும் காற்றினை எனெர்ஜைஸ் செய்யும் அல்லது சக்தியூட்டும் இதுவும் ஸ்டாலினை தாமதமாக்கும் எனவே ஒரு டபிள் ஸ்லாட் பிளாப்ஸ் வைத்தால் 2 7 வரும் என்றால் அதனுடன் ஸ்லேட்கள் வைத்தால் 3 வரை செல்லும் அந்த விகிதம் இந்த ட்ரிபிள் ஸ்லாட்டில் முன்னால் ஒரு ஸ்லேட்டும் பின்னால் ஒரு ஸ்லேட்டும் வைத்தால் 3 இவ்வாறு இவையனைத்தும் இந்த லிப்ட் அதிகரிக்கும் சாதனங்கள் அனைத்தும் CLmax இனை பாதிக்கும் 1 - 1 5 ல் இருந்து 3 வரை நாம் உயர்த்தியிருக்கிறோம் எனவே 𝑉stall குறையும் அது குறைந்தால் VTOகுறையும் அது குறைந்தால் லிப்ட் ஆப் தொலைவு குறையும் இது தான் மிகவும் முக்கியம் இந்த சாதாரண போக்குவரத்து விமானத்திற்கு CLmax ஒரு இரண்டிலிருந்து 2 4 வரை இருக்குமென்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஒரு போக்குவரத்து விமானத்தை வடிவமைக்கிறோம் என்றால் CLmax -னை ஒரு 2 2 அல்லடு 2 3 ஆக எடுத்துக்கொள் என நான் சொல்வேன் நாம் CLmax பற்றி பேசினால் விமான இறக்கையை நோக்குதல் அவசியம் இது நமது பிளாப்ஸ் நமது எயிலரான் இங்கு எங்காவது இருக்கும் இப்பொழுது நாம் பிளாப்ஸினை இயக்கினால் நமது CL எம்மாதிரி இருக்கும் என்பதை நாம் கணக்கிடவேண்டும் ஒரு வடிவமைப்பாளராக CLmax என்னவாக இருக்கும் என்பதை எவ்வாறு நான் அறிவது ஏனென்றால் இங்கு நான் பிளாப்ஸினை இயக்கினால் இந்த பிளாப்ஸ் போடப்பட்ட இடத்தில் மட்டும் கேம்பர் வேறுபட்டு இருக்கும் ஆனால் மற்ற இடங்களில் கேம்பர் அதே போல் தான் இருக்கும் எனவே எப்படி CLmax -னை கணக்கிடுவது இப்பொழுது நாம் இதன் ஆஸ்பெக்ட் விகிதத்தை 6 என எடுத்துக்கொண்டால் இதன் 3d CLmax ஏரோபாயிலின் CLmax -ல் 0 9 இருக்கும் தோராயமாக உமக்கு இந்த நெறி தெரியும் 90 என்பது ஒரு நல்ல CLmax எனவே இதையே நாம் எடுத்துக்கொள்வோம்

முதலில் unflapped பிளாப்ஸ் போடப்பட்ட ஏரோபாயில் ஸ்டாலாகும் அங்கிள் ஆப் அட்டாக்கில் இந்த பிளாப்ஸ் இல்லாத ஏரோபாயிலின் லிப்ட் கோ எபிஸியன்ட் தான் இந்த unflapped இந்த கூற்று மிகவும் முக்கியம் நாம் unflapped என்றால் என்னவென்று பார்க்கிறோம் ஏனென்றால் பிளாப்ஸ்களை இயக்கியவுடனே கேம்பர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாறிவிடும் எனவே அதன் ஸ்டால் ஆங்கிள் குறைந்துவிடும் இது CL versus α ஆக இருந்தால் இது கேம்பருக்கு சிமெற்றிக்காக இருந்தாலும் கூட CLmax மேம்பாடு இங்கிருக்கிறது எனவே ஸ்டால் கோணம் குறையும் அன்றோ இந்த இடம் எவ்வளவு CL உருவாக்கும் என்பது இந்த ஏரோபாயில் ஸ்டால் ஆகாத சூழ்நிலையை பொறுத்தது இதன் ஸ்டால் ஆங்கில் 10 டிகிரி என்றால் அப்பொழுது அந்த 10 டிகிரி ஆங்கில் ஆப் அட்டாக்கில் இது அளிக்கும் CL மட்டும் கணக்கிட்டால் போதும் புரிந்ததா இதுவும் மிக முக்கியம் இந்த எண்கள் அனைத்தும் தங்கள் வாகிற்காகவும் வசதிக்காகவும் கூறப்பட்டது ஆனால் ஒவ்வொரு விதமான பிளாப்ஸ்க்கும் வேறுபட்ட CLmax களைக் காட்டும் வரலாற்று வரைபடங்கள் உள்ளன அவற்றையும் உங்கள் அசைன்மென்ட் அல்லது வீட்டுப்பாட்த்தில் சேர்த்துவிடுகிறேன் சரி தற்பொழுது ஒரு Vstall வைப்பதற்கு எத்தனை விங்க் லோடிங்க் போடலாம் என்பதற்கு வருவோம் நான் முன்னே கூறியது போல ஒவ்வொரு வகையான விமானத்திற்கும் சட்டக்கூடங்கள் சொல்லும் பரிந்துறைகளை பின்பற்றுவது சிறந்தது சரி தற்பொழுது FAR 23 என்ற ஒரு விவரக்குறிப்பினைக் காணலாம் இது மிகவும் பழையது இது என்ன சொல்கிறது என்றால் 125000 பவுண்ட்கள் அல்லது அதற்கும் குறைவான டேக் ஆப் கிராஸ் எடைக் கொண்ட விமானங்களுக்கு Vstall 61 knots களுக்கு குறைவாக இருக்கக் கூடாது இந்த எண் மிகவும் முக்கியம் நீர் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள் இந்த எடையுடைய விமான்ங்களுக்கு 61 knots களுக்கு குறைவாக Vstall இருக்கக்கூடாது இது தோராயமாக ஒரு 30 மீட்டர்செகண்ட் என கூறலாம் உங்கள் Vstall 30 மீட்டர் செகன்ட் என்றால் Vstall ஆனது ஆகும் உங்கள் விமானம் பறக்கும் கிரிடிக்கல் உயர்த்தை கணக்கிடுங்கள்டெல்லியில் சொல்லப்போனால் குளிர் மற்றும் வெயில் காலத்தினை பொறுத்து குளிர் காலத்தில் காற்றின் அடர்த்தியினைக் கணக்கிடுங்கள் அதனை இதனில் போட்டால் பெரிய WS கிடைக்கும் எந்த அளவு விமானம் எந்த உயரம் எம்மாதிரியான லிஃப்ட் அதிகரிக்கும் சாதனங்களுள்ளது என்பதனை ஆராய்ந்து இதனை கணக்கிடுவோம் ஒரு சாதாரண விமானம் செஸ்னா 206 போன்ற ஒன்றுக்கு கணக்கிட்டால் ஒரு சாதாரண பிளேன் பிளாப்ஸே போதுமானது என நீங்களே அறிவீர்கள் அந்த எண்களை இந்த சூத்திரத்தில் போட்டு 1 5 வந்தது என்றால் பிளேன் பிளாப்ஸ் என்றும் 1 8 வந்தால் அது ஸ்பிளிட் பிளாப்ஸ் என்றும் எடுத்துக்கொள்க அதனில் ஒரு ஸ்லாட் இருந்தால் அதற்கேற்றார் போல் எண்களைப் போட்டால் எளிதாக WS கண்டறியலாம் இந்த கீழ்க்காணும் சூத்திரம் டேக் ஆப்பினை பொறுத்ததே இதனை நன்றாக உற்று நோக்கினால் ஒரு சிறு தவறு தெரியும் இது போன்ற தவறுகள் சிறியதாக இருந்தாலும் இதனை நன்றாக கவனித்தல் வேண்டும் இதனாலேயே இப்பொழுதிலிருந்து இது போன்ற சிறு தவறுகளைக் காட்டுகிறேன் இந்த விவரக்குறிப்பு Vstall 61 knotsகளுக்கு கீழிருக்கக்கூடாது எனக் கூறுகிறது புரிந்துகொள்க இது Vstall VTO ஆனது Vstall னை விட 1 1 மடங்கு அதிகமாயிருக்கும் டேக் ஆப் செய்யும் போது CLmax நிலையில் நாம் இருக்க மாட்டோம் டேக் ஆப் செய்யும் போது நாம் ஸ்டாலாகும் ஆல்பா இயங்குவோம் என்பது அனைவரும் அறிந்தவையே ஆங்கிள் ஆப் அட்டாக்கில் ஒரு சிறு விலகல் ஏற்பட்டாலும் விமானம் ஸ்டாலாகத் துவங்கிவிடும் ஏன் அப்படி ஒரு ஆபத்தான நிலையில் டேக் ஆப் செய்யவேண்டும் ஒரு பாதுகாப்பு எனும் பார்வையில் பார்த்தால் நாம் 8 - 9 டிகிரிக்களுக்கு மிகாமல் டேக் ஆப் செய்தால் போதும் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் நான் டேக் ஆப் செய்யும்பொழுது இது மிகவும் முக்கியமென மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் இந்த TW னை குறைப்பதற்கு மனித மனமானது ஏங்கும் ஏனென்றால் TW அதிகமானால் எஞ்சினை அதிகப்படுத்தவேண்டும் அப்படியென்றால் பல செலவுகள் நேரும் நீங்கள் பயன்படுத்துவது ஒரு ஜெட் எஞ்சின் என்றால் உமக்கே தெரியும் அதிகப்படியான உபரி சக்தி என்பது இருக்காது ஒரு புரொபெல்லர் ட்ரிவன் விமானத்தின் அளவு உபரி சக்தி ஜெட் எஞ்சினில் இருக்காது ஆனால் ஒரு புரொப்பல்லர் இயக்கப்படும் விமானம் என்றால் உங்களுக்குத் தெரியும் இது சக்தி பொறுத்தது இது மிகப்பெரிய அதிகப்படியான சக்தி கிடைக்கும் ஆனால் ஒரு ஜெட் எஞ்சினால் இயக்கப்படும் விமானத்தில் இந்த இடைவெளி அவ்வளவு இருக்காது அப்படியென்றால் எப்படி ஒரு விமானியானவர் டேக் ஆப் செய்வார் சரி இப்பொழுது பார்ப்போம் அந்த விமானி V0வில் துவங்குகிறார் பிறகு வேகம் கூட்டுகிறார் போதுமானளவு VLO கிடைத்தவுடன் விமானத்தை தூக்கி டேக் ஆப் செய்கிறார் இப்பொழுது அதே விமானி ஒரு தவறு செய்கிறார் என எடுத்துக்கொள்வோம் தேவையான உபரி சக்தி இல்லை அங்கேயே அப்படியே அவர் லிப்ட் ஆப் செய்கிறார் என்ன ஆகும் போதுமானளவு லிப்ட் கிட்டாது அல்லவா ஆனால் விமானி தெரியாமல் இயங்குகோலினை இழுத்துக்கொண்டேயிருப்பார் லிப்ட் கிடைக்குமென எனவே ஸ்டாலாகும் சற்று விமானம் ஏறும் உடனே இறங்கிவிடும் இதுவே ப்ரீமெச்சூர் டேக் ஆப் எனப்படும் நீங்கள் ஹன்சா 3 எனும் விமானத்தின் விபத்தினைக் கண்டிருப்பீர்கள் ஒரு விமானி இறந்துவிட்டார் அன்றோ அவர் ஒரு மேன்யூவர் செய்தார் ஆனால் அவர் கெட்ட நேரம் அதுவே ஒரு ப்ரீமெச்சூர் டேக் ஆப் ஒரு எடுத்துக்காட்டாய் அமைந்துவிட்டது அவர் சென்றார் தவறான நேரத்தில் திருப்பினார் விமானம் ஏறியவுடன் இறங்கியது விமானம் விழுந்தது அவர் இறந்தார் இதனால் தான் நான் டேக் ஆப்பில் நேரம் செலவிடுகிறேன் நீங்களும் புரிந்துகொள்ளவேண்டும் இது எவ்வளவு முக்கியமென்று இப்பொழுது விங்க் லோடிங்கினை நாம் இங்கு தொடர்புப்படுத்தி பார்ப்போமா விங்க் லோடிங்க் குறைவாகவிருந்தால் அதாவது விமான இறக்கையின் பரப்பளவு அதிகமாக இருந்தால் இழுவை அதிகமாக இருக்கும் உந்தம் தேவையும் அதிகாரிக்கும் காற்றின் மாறுதல்களுக்கும் வேகத்துக்கும் இறக்கை மிகவும் வேகமாக பாதிக்கப்படும் எனவே இயக்கத்தின் தரத்தில் நிறைய குறைகள் இருக்கும் விங்க் லோடிங்க் குறைவாக இருந்தால் டிராக் அதிகமாக இருக்கும் எனவே அவ்வளவு எளிதில் வேகத்தினைக் கூட்டவும் இயலாது அதிகமான சக்தி வேண்டும் இந்த அனைத்து பிரச்சனைகளும் வடிவமைப்பாளன் தலையில் தான் விழும் மிக்க நன்றி